நாம் இப்போது நமக்கு கிடைத்த அந்த சமன்பாட்டை எவ்வாறு டிஸ்கிரீட்டைஸ் செய்வது என்பதையும் மற்றும் அதை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றியும் பார்ப்போம் நாம் டிஸ்கிரீட்டைஸ் செய்ய தேவையான முதல் விஷயம் நாம் ஏற்கனவே பார்த்ததைப் போல் டிஸ்கிரீடைசேஷன் எலிமெண்டாக பிளவுபடுத்துவதை உள்ளடக்கியது இது எலிமெண்ட் ஆக முறிக்கும் இதனுடைய பழைய சொல் நாம் பயன்படுத்தியது செக்மெண்ட்ஸ் ஆகும் ஆனால் நாம் இப்போது இதை எலிமெண்ட் என்று அழைக்கிறோம் 1D ல் நாம் இதை செக்மெண்ட் என்று அழைப்போம் 2D ல் நாம் இதை என்னவென்று அழைப்போம் நாம் எலிமெண்ட்ஸ் என்று அழைப்போம் ஆனால் நமது செயலான டொமைனை சிறுசிறு முக்கோணங்கள் அல்லது சதுரங்கள் அல்லது ஏதாவதாக உடைப்பது தான் டெஸ்ஸெலேக்ஷன் என்று அழைக்கிறார்கள் அதுதான் நீங்கள் கேட்கும் இன்னொரு வார்த்தை முறித்துக் கொள்வது என்பது ஒரு வகையான பேச்சு வழக்கு அதிக அளவில் இலக்கியத்தில் நீங்கள் பார்க்கும் தொழில் நுட்ப வார்த்தைடெஸ்ஸெலேக்ஷன்ஆப் தி டொமைன் 1D ல்நமக்கு ஏற்கனவே தெரியும் நாம் என்ன செய்ய வேண்டும் செக்மெண்ட்ஸ் ஆக அதை உடைத்து மற்றும் இரண்டாம் பகுதியில் நாம் இப்போது பேஸிஸ் பங்க்ஷன் அல்லது ஷேப் பங்ஷனை அறிமுகப்படுத்த வேண்டும் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு வேளை நான் ஒரு சிறு செக்மண்டை எடுத்தால் பேஸிஸ் பங்ஷனில் என்ன செய்ய வேண்டும் என்று இது ஏதோ ஒரு எலிமெண்ட் e இவையே இந்த எலிமெண்ட்டின் இரண்டு முனைகள் ஆகும் மற்றும் குளோபல் அன்நோன்ஸ் என்று சொல்லுவார்கள் மற்றும் இங்கே க்கு என்ன லோக்கல் பெயர் கொடுக்கலாம் இது சரியா e சரியா மற்றும் இது சரியா இங்கே இது திரும்பவும் இடது புறத்தை குறிக்கும் இது வலது புறத்தை குறிக்கும் நான் இதை திரும்பவும் எழுதுகிறேன் அதனால் நீங்கள் இந்த வழக்கத்துக்கு பழக்கபடுவீர்கள் மற்றும் இது நிச்சயமாக குளோபல் தான் இதனோடு சேர்த்து நாம் ஏற்கனவே விவாதித்தது போல் பேஸிஸ் பங்க்ஷன் ன் மதிப்பு ல் 1 மற்றும் ல் 0 ஆகும் இதனுடைய பார்ம் என்ன அதனால் இல்லையேல் இதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் மற்றும் அதேபோல் இல்லையேல் அதனோடு ஒன்றுசேர்ந்து நான் இந்த பங்க்ஷனை உள்ளே எழுதுகிறேன் இந்த U ஐ நான் என்னவாக எழுதுவது நான் அதை என்று எழுதலாம் ஆனால் இப்போ இடது பாருங்கள் இங்கு சற்று கவனம் செலுத்துங்கள் இந்த இடதுபறத்தில் எதன் மேல் உள்ளது முழு டொமைனும் சரியா இந்தமுழு டொமைனும்எல்லா வழியிலும் இங்கிருந்து இதுவரை இருக்கும் வலது புறம் உள்ள eth செக்மென்ட்டில் நான் ஜீரோ ஆகும் U க்கு பொதுவான எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதுவது மாணவர் மாணவர்பெருக்கவும் பெருக்கவும் மாணவர் பல்ஸ் பல்ஸ் நாம் பல்ஸை பெருக்க தேவையில்லை ஏனென்றால் க்கு ஏற்கனவே உள்ளே பல்ஸ் நோஷன் உள்ளது ஆனால் நான் டெபனிஷனுக்காக அதை வெளியே 0 ஆக வேண்டும் க்கு ஏற்கனவே பல்ஸ் உள்ளே உள்ளது இப்போது நீங்கள் எனக்கு பங்க்ஷன் U ஐ தரவேண்டும் எங்கே நான் x ன் மதிப்பை போடுகிறேன் மற்றும் அது சரியான செக்மெண்ட்டுக்கு செல்லும் மற்றும் ஷேப் பங்ஷனை லீனியர் கலவையாக கட்டுங்கள் இங்கு என்ன செய்ய மீதம் உள்ளது மாணவர் சம்மேஷன் சம்மேஷன் சரியானது மாணவர் முனைகள் நான் ஒட்டுமொத்த எலிமெண்டையும் கூட்டவேண்டும் முனைகளை அல்ல நான் இந்த சம்மேஷனில் உள்ள எல்லா டெர்மும் நான் ஜீரோ தான் அது அதனுடைய எலிமெண்டில் மட்டும் வேறு எலிமெண்ட்டுக்கு பரவாது இது பல்ஸ் பேஸிஸ் பங்கஷன் போன்றது நீங்கள் தானாக சரியானதை தருகிறீர்கள் ஏதோ ஒரு x ஐ தாருங்கள் உங்களுக்கு டெர்ம்ஸ் வேண்டும் இந்த செக்மென்ட்டில் ஒரே ஒரு நான் ஜீரோ எக்ஸ்பிரஷன் உள்ளது மற்றும் அந்த டெர்ம் தான் நமக்கு வேண்டும் இதை நாம் ஏதோ ஒரு சாதாரண விஷயத்திற்கு செய்தால் பஸ்ட் ஆர்டர் பேஸிஸ் பங்க்ஷன் போல அது ஒரு விஷயம் அல்ல நான் ஏற்கனவே கூறியது போல் நமக்கு ஹையர் ஆர்டர் ஷேப் பங்க்ஷன் வேண்டும் ஆனால் செக்மெண்டுக்கு உங்களுக்கு ஹையர் ஆர்டர் பாலினமியலை குறிப்பிட தேவையானது 2 முனைகள் 3 முனைகள் 4 முனைகள் எது சரியோ அவ்வளவு நிறைய முனைகள் தேவை பின்னர் இந்த முதல் எக்ஸ்பிரக்ஷனை எழுத கடினமாகும் எல்லா எலிமெண்டின் மேலே சம்மேஷன் உள்ளது இப்போது ஒவ்வொரு எலிமெண்டுக்கு உள்ளே எண் 2 உள்ளது இந்த பேஸிஸ் பங்ஷனில் எவ்வளவு துல்லியம் வேண்டுமோ அதைப் பொறுத்து மாறுபடும் இது ஒரு செயல்படுத்தல் அல்லது குறியீட்டு பிரச்சினையை கொண்டு உங்களுக்கு கச்சிதமான தன்மையை தருகிறேன் ஒருவேளை இது தெளிவாக இல்லை எனில் தற்போது விட்டு விடுங்கள் இது இதுவரை செல்கிறதோ அதுவரை அழகானது இந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் எனக்கு இன்னொரு செக்மெண்ட் உள்ளதாக கருதுங்கள் இது தானாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளும் நாம் இதை செய்து விட்டோம் நாம் அடுத்தது என்ன என்பதை பார்ப்போம் நாம் இதை எடுத்து வீக் பார்முக்குள் மாற்றலாம் இந்த சமன்பாட்டில் முந்தைய சமன்பாட்டில் இங்கே U பொதுவானதுஇந்த U சரியா இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன் எனக்கு இந்த மாதிரி U கிடைத்துள்ளது நான் இதை எனக்கு கிடைத்த சமன்பாடுகளுள் மாற்றினேன் நாம் அதை செய்வோம் சிஸ்டம் ஆப் ஈக்குவேசனை உருவாக்க நான் என்ன எழுதுவது முதலில் இது கேலர்கின்ஸ் மெத்தட் ஷேப் பங்க்ஷன் மற்றும் டெஸ்டிங் பங்க்ஷன் இரண்டுமே ஒன்றுதான் நான் எதை தேர்வு செய்ய ஐ ஆக நினைவில் கொள்ளுங்கள் டெஸ்டிங் பங்க்ஷன் முழுமையாக தெரியுமா அல்லது சில அன்னோன் உள்ளே உள்ளதா நீங்கள் இந்த சமன்பாடுக்கு திரும்ப சென்றால் இந்த படியில் நீங்கள் பெரிய சமன்பாட்டை பார்க்க அதனுடைய அன்னோன் எங்கே செல்கிறது எந்த டெர்ம் அன்னோன்னை சுமக்கிறது இந்த சமன்பாட்டில் எதுஅன்னோன் எது W p U q f எது அன்னோன் U தான் அன்னோன் அதையே தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றவை எல்லாம் தெரியும் எனவே ம் தெரியும் நான் அதை தேர்வு செய்யப் போகிறேன் நான் அதை ஒவ்வொரு பேஸிஸ் பங்ஷனுக்கு சமமாக தேர்வு செய்கிறேன் இதுவே கேலர்கின்ஸ் மெத்தட் நாம் இதற்கு திரும்ப வருவோம் நான் எதை ஆக தேர்வு செய்யவேண்டும் நீங்கள் பாருங்கள் எது ல் அன்னோன் மாணவர் இவர் சரி இதுவே அன்னோன் இது முழுமையாக தெரியும் ஏனென்றால் எனக்கு தெரிய வேண்டியவை அந்த இன்னொரு முனையில் இடம் அது தெரியும் ஏனென்றால் டொமைனை தெரிந்த முனையின் இடமாக உடைத்துள்ளேன் ஆக என்ன இருக்க வேண்டும் கேள்வி என்னவென்றால் ஐ கொண்டிருக்குமா திரும்ப இந்த சமன்பாட்டுக்கு செல்வோம் நீங்கள் உங்கள் அன்னோன்னை இதில் மாற்றுகிறீர்கள் அது கொண்டிருக்கும் இதையே U க்கு மாற்றீடு செய்கிறீர்கள் அன்னோன் இங்கு உள்ளது எங்கு தோன்றுகிறது மற்றும் நாம் W இங்கே தெரியும் என்றோம் அன்னோன்னை வைத்து சோதனை செய்ய எந்த புள்ளியும் இல்லை அப்போது என்னவாக இருக்கும் ஒருவேளை இது ஐ உள்ளே கொண்டிருந்தால் நீங்கள் ஐ கேட்கும் போது இந்த சமன்பாட்டில் என்ன நடந்திருக்கும் செகண்ட் ஆர்டராக இது வந்துவடும் மற்றும் ஸ்கொயர்டு ஆக கிடைக்கும் மற்றும் அந்த வகையான விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஆனால் இதை செய்வதால் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்புறம் எது விடுபட்டது மற்றும் ல் ஒன்றாக வைக்க முடியாது மாணவர் ஒரு நேரத்திற்கு ஒன்று பார்க்கலாம் ல் இருக்கக் கூடாது என்று நீங்கள் ஒப்புக் கொள்கிறீர்களா ஏனென்றால் அது 2 அன்னோனின் ப்ராடக்ட் ஆகும் இருக்கக்கடாது அப்புறம் வேறு என்ன விடுபட்டிருக்கும் அன்னோன் ஃபங்ஷன் நான் இதை ஆக தேர்வு செய்ய முடியுமா இதில் ஏதாவது கருத்து சார்ந்த பிரச்சனை உள்ளதா நீங்கள் அந்த சமன்பாட்டை திரும்ப சென்றால் அங்கு ஒரு வேளை க்கு போல ஏதேனும் தேர்வு செய்தால் ஏதேனும் பிரச்சனை உள்ளதா இந்த சமன்பாடுகளில் அன்னோன் கள் வேறு வேறு இடங்களில் இருக்கும் மற்றும் எல்லாவற்றையும் இண்டெகரேஷன் மூலம் தான் செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு முக்கிய புள்ளியை எழுப்பியுள்ளீர்கள் அந்த தேர்வை கேலர்கின்ஸ் மெத்தடில் ஷேப் பேஸிஸ் பங்க்ஷன் மற்றும் டெஸ்டிங் பங்க்ஷனும் ஒன்று என்று ஆனாலும் சற்று சுதந்திரம் உள்ளது நாம் ஐ தேர்வு செய்கிறோமோ அல்லது லீனியர் கலவையான தேர்வு செய்கிறோமோ நான் இதை அதிலேயே நாம் உண்மையில் கான்கிரீட் 1D பிரச்சனையை எடுக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் எதை செய்யலாம் என்று இரண்டுமே சரி கேள்வி என்னவென்றால் இதை வீக் பார்ம் e ஐ க்கு i தடவை மாற்ற நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் மாணவர் சரி நாம் அதை உண்மையில் எழுதலாம் நான் U ஐ மாற்றி மற்றும் அதை w ஆக வைத்தேன் இது ஒரு சமன்பாடு மற்றும் எவ்வளவு வேரியபுள்ஸ் அங்கு தோன்றும் பல U i e கள் இந்த முழு செக்மென்ட்டில் இங்கிருந்து அங்குவரை உள்ளது அங்கு நிறைய எல்லாம் உள்ளது எல்லாம் இந்த சமன்பாட்டில் தோன்றுமா அவை எல்லாம் இந்த சமன்பாட்டில் தோன்றும் நான் என்ன எழுதினேன் என்றால் அது குளோபல் நம்பர்ஸ் மற்றும் இவை எல்லாம் லோக்கல் நம்பர்ஸ் ஆனால் அங்கு ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு லோக்கல் மற்றும் குளோபலுக்கு குளோபல் மற்றும் லோக்கலுக்கு நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் எழுதலாம் இது 5 வேரியபுள்ஸ்ல் இது ஒரு சமன்பாடு நீங்கள் ஒப்புக் கொள்கிறீர்களா ஒரு லீனியர் சமன்பாட்டில் 5 வேரியபுள்ஸ்ல் ஏனென்றால் எல்லாம் இந்த பிராக்கெடின் உள்ளே உங்களுக்கு f கொடுக்கப்பட்டது q கொடுக்கப்பட்டது p கொடுக்கப்பட்டது தேர்வு செய்யுங்கள் ஐ தேர்வு செய்யுங்கள் இது பார்க்க சிக்கலானதாகவும் மற்றும் அசிங்கமானதாகவும் தோன்றும் ஆனால் எல்லாம் உள்ளே உள்ளதை எனக்கு தெரியும் எது முதல் தந்திரம் நான் இந்த இண்டெகரேஷனை கற்றுக்கொள்ள குவேடரேச்சர் சரியா குவேடரேச்சர் என்பது மிகவும் எளிமைப்படுத்துதல் விஷயமாகும் ஏனென்றால் விரிவான பகுப்பாய்வு இண்டெகரேஷன் பற்றி தெரிய இதற்கு நான் தேவையில்லை நான் என்னுடையகுவேடரேச்சர்ரூலின் ஆர்டரை அதிகரிக்கலாம் மற்றும் நல்ல துல்லியமாக கிடைக்கும் உங்களுடைய அங்கு லீனியர் பாலினமியல் ஆக போகிறீர்கள் அதை இண்டெகரேட் செய்வதால் உண்மையில் குவேடரேச்சர் ரூல்ஸ் உண்மையான பதிலை தரும் p மற்றும் q மற்றும் f எவ்வளவு தூரம் நன்றாக நடந்து கொள்வதைப் பொறுத்து இன்னொரு பொதுவான தந்திரம் நாம் செய்தது என்னவென்றால் டிஸ்கிரிடைசேஷன் தேர்வு செய்யப் போகிறோம் அது நல்லது உண்மையில் pq மற்றும் f ஐ பல்ஸ் பேஸிஸ் பங்க்ஷனில் மாற்றவும் நீங்கள் இதை ஒவ்வொரு செக்மென்ட்டுக்கும் பீஸ் வைஸ் கான்ஸ்டன்ட் ஆக கருதலாம் பின்னர் இவையும் எண்கள் ஆகிவிடும் ஒரு ஒரு செக்மெண்ட்க்கும் நாம் அதன் உள் மதிப்பை போடுவோம் அல்லது pq மற்றும் f ன் நடு புள்ளியை போடவும் எல்லாவற்றிலும் என்ன விடுபட்டது என்றால் பாலினமியல் இன்டெகரேட் செய்ய கடைசி டெர்ம் லீனியர் டெர்ம் ஆகும் இந்த லீனியர் டெர்ம் தாம் இதனால் பெருக்கப்பட்டது இது குவாட்ரேடிக் ஆகும் அடிப்படையில் எல்லா பாலினமியல் டெர்ம்ஸ்ம் இன்டெகரேட் செய்ய அற்பமானது என்ன மீதமுள்ளது இப்போது எனக்கு ஒரு சமன்பாட்டோடு 5 வேரியபுள்ஸ் உள்ளது மற்றும் நான் அடுத்தது என்ன செய்வேன் எனக்கு எவ்வாறு போதிய சமன்பாடுகள் கிடைக்கும் மற்றும் போதிய வேரியபுள்ஸ் என்னுடைய கையில் அதைத்தான் வெவ்வேறுw ல் போட்டு நிறைய நிறைய சமன்பாடுகளை பெறுவேன் ஒவ்வொரு ம் வேறு செக்மென்ட்டில் நான் ஜீரோ ஆகும் அதனால் எனக்கு வித்தியாசமான சமன்பாடுகள் கிடைக்கும் ஆனால் எல்லா சமன்பாடுகளும் சில U வின் கலவை இருக்கும் நாம் என்ன செய்வோம் என்றால் ல் நிறைய m ன் மதிப்பை வைத்து மாற்றங்கள் சிஸ்டம் ஆப் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் இப்போது இதை பார்த்தால் நாம் விரிவான ஒரு 1D எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்ளலாம் எங்கு நாம் சிஸ்டம் ஆப் ஈக்குவேஷன்ஸ் உடன் வெளி வருவோம் இந்த செயல்முறையில் ஏதேனும் பகுதி தெளிவு இல்லையா நாம் இப்போது முழுமையாக தெளிவு படுத்துவோம் ஆம் 1 லிருந்து 5 வரை இருக்கும் m சில தன்னிச்சையான விஷயமாகும் m உடன் எலிமெண்ட்க்கு எந்த தொடர்பும் இல்லை அல்லது நான் சொல்லவருவது அங்கு எவ்வளவுஎலிமெண்ட்ஸ்உள்ளது அங்கு 4 எலிமெண்ட்ஸ் உள்ளது மாணவர் m எலிமெண்டின் எண்ணாக இருக்காது வேறு ஏதாவதாக இருக்கும் அதனால் எனக்கு நிறைய வேரியபுள்ஸ் உடன் நிறைய சமன்பாடுகள் கிடைக்கும் இதுவே என்னுடைய புறநிலை ஆகும் அதன் பின்னர் நான் இதை தீர்க்கிறேன் அதனால்தான் நான் ஐ ஆகவே அல்லது சில லீனியர் கலவையாகவோ எழுதுகிறேன் என்னுடைய அடிப்படை லட்சியம் போதிய சமன்பாடுகள் மற்றும் போதிய வேரியபுள்ஸ் கிடைப்பதே ஆகும் எவ்வாறு இந்த ஐ தேர்வு செய்வது அதை நாம் வருகின்ற ஸ்லைடில் விரிவாக பார்க்கலாம் ஆனால் அடிப்படையான யோசனையை போதிய வேரியபுள்ஸ் கொண்டு போதிய சமன்பாடுகளே இலட்சியமாகும் அதை நாம் தற்போது ஒதுக்கி வைப்போம் இப்போது இந்த சமன்பாட்டை பார்க்கும்போது நம்மால் FEM ன் ஒரு மிக மிக முக்கிய பிராப்பர்டியை புரிந்து கொள்ள முடியும் ஏன் எனக்கு சிதறல் ஆன சிஸ்டம் ஆப் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கிறது நீங்கள் சொல்ல முடியுமா அது ஏன் ஸ்பேர்ஸ் என்று கான்கிரீட் எடுத்துக்காட்டாக ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் 1 சமன்பாட்டை பார்ப்போம் நாம் ஒரு பங்க்ஷன் ஆக எடுத்துக் கொள்ளலாம் இதுவே எலிமெண்ட் 1234 இந்த க்ஷேப் பங்ஷனுக்கு என்ன குறியீடு N எலிமெண்ட்டின் எண் 2 இடது அல்லது வலது இடது முனை 1 ஆம் நான் என தேர்வு செய்யப் போகிறேன் நான் வீக் பார்மை இந்த க்ஷேப் பங்ஷன் ஓடு சோதனை செய்யப் போகிறேன் நாம் நமக்கு கிடைக்கும் சிஸ்டம் ஆப் ஈக்குவேஷன்ஸ் சிதறலானது என்று விவாதித்தோம் நாம் எவ்வாறு செய்வோம் என்பதை பார்ப்போம் மாணவர் இரண்டாம் டெர்ம் இந்த இரண்டாம் டெர்மை நான் பார்த்தால் நாம் ஒரு சாதாரண விஷயம் கொண்டு துவங்கலாம் இரண்டாம் டெர்ம் உடைய டொமைன் எது எலிமெண்ட் 2 மட்டுமா ஏனென்றால் இது N இதை நான் நான் ஜீரோவாக e2 வாக தேர்வு செய்தேன் இந்த e ஐ எல்லா எலிமென்ட்ஸ் ஓடு சம்மேஷன் செய்வோம் ஒருவேளை இந்த எலிமெண்ட் 1 3 அல்லது 4 ஆக சென்றால் என்ன நடக்கும் மாணவர் 0 0 எனவே இதில் தோன்றுமா தோன்றாது அது ௦ வால் பெருக்கப்படும் நீங்கள் நான் ஜீரோ ஆக போகும் டெர்மை மட்டும் பார்க்க முடியும் இந்த சமன்பாடுகளில் எது Us உடைய நான் ஜீரோவோ அதுவே தோன்றுமா மாணவர் e 2 க்கு சமம் e 2 க்கு சமம் எந்த e எந்த U நீங்கள் சரி e 2 க்கு சமம் e 2 க்கு சமம் ஆகும் போது எந்த Us இருக்கும் மாணவர் மற்றும் மற்றும் அதோடு அதை பெருக்க முடியாது மாணவர் U Refer Time 2400 அது உட்படுத்தப்பட்டது நான் ஏதாவது டெர்மை விட்டு விட்டேனா கடைசி டெர்ம் U ஆக இருக்க முடியாது ஆமாம் கடைசி டெர்ம்ல் U இல்லை மாணவர் சதுர அடைப்புக்குறி சதுர அடைப்புக்குறி ஆமாம் சதுர அடைப்புக்குறி அதை சேர்க்கக் கூடாது மாணவர் இரண்டாம் டெர்ம் கடைசி டெர்ம் மாணவர் கடைசி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நான் சரிபார்க்கிறேன் நான் ஏதாவது தவறு செய்தால் நீங்கள் சரி இந்த டெர்ம் நீங்கள் சொல்வது போல் இருக்கும் இது dx சரி இதுவே எல்லா செக்மெண்ட்க்கும் இறுதி புள்ளிகள் இந்த இறுதி புள்ளிகள் ரத்தாகும் அந்த மிக இறுதி புள்ளிகளைத் தவிர மாணவர் முழு டொமைன் இன்டெகரேஷன் தான் முழு டொமைன் மாணவர் சரி இறுதிப் புள்ளிகளின் டெர்ம் எது இதை உண்மையில் சம்மேஷனில் சேர்த்துள்ளோம் சம்மேஷன் இந்த இறுதி புள்ளிகளை போல் தோன்றும் அதாவது இண்டெகரேஷன் பை பார்ட்ஸ் சரியா எப்படியோ இந்த டெர்ம் நம்மை பொருட்படுத்தாது ஏனென்றால் W எந்த Us உள்ளும் இருக்காது இந்த சமன்பாட்டில் வரும் U's மற்றும் ஆகும் நீங்கள் பாருங்கள் எல்லா 5 ம் ஒரு சமன்பாட்டில் வராது நினைவில் வையுங்கள் இண்டெகரல் சமன்பாட்டில் ஏதேனும் ஒரு பல்ஸ் பேஸிஸ் பங்க்ஷன் எடுத்தால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் எனக்கு அடர்த்தியான சிஸ்டம் ஆப் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் எனக்கு n சமன்பாட்டில் n வேரியபுள்ஸ் கிடைக்கும் எல்லா சமன்பாட்டிலும் எல்லா வேரியபுள்ஸ்ம் இருக்கும் இதையே அடர்த்தியான சிஸ்டம் ஆப் ஈக்குவேஷன்ஸ் என்பார்கள் இங்கே நீங்கள் இதை பார்க்கலாம் பேஸிஸ் மற்றும் டெஸ்டிங் பங்ஷன் இரண்டுமே சப் டொமைன் தான் இதுவே முதல் விஷயம் இரண்டாம் விஷயம் அங்கே கிரீன்ஸ் பங்ஷன் Green's function கிடையாது எல்லாம் நான் ஜீரோ செக்மெண்ட்ஸ் அதுதான் காரணம் ஏன் எனக்கு எல்லாம் நான் ஜீரோ கிடைத்தது என்று அங்கு குலோபல் வகையான பங்க்ஷன் செக்மெண்டல் இருந்து இன்னொரு செக்மெண்ட்க்கு மாற்ற பங்ஷன் கிடையாது அங்கே பகிரப்பட்ட விளிம்பு அல்லது பகிரப்பட்ட முனை இருந்தால் ஏதேனும் இணைப்பு உள்ளதா இது நமக்கு a கொடுக்கும் நீங்கள் இந்த விவாதத்தை பெரிதாக்கி ஐ விதவிதமான டெர்ம்ஸ் ஆக தேர்வு செய்யுங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு சமன்பாடுகளுக்கும் மொத்த வேரியபுள்ஸ்ன் எண்ணிக்கையில் ஒரு சப்செட் இருக்கும் இவ்வாறே உங்களுக்கு ஒட்டுமொத்த சிதறிய சிஸ்டம் ஆப் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும்